மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 57 இன்று உயரிய வரிசை கொண்ட லீனியர் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் பற்றி பார்க்கலாம் இது ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனாக கிடைப்பது ஆகும் இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் கண்டுபிடிக்கும் முறைகள் பற்றியும் விவாதிக்கலாம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் கீழ்க்கண்ட ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனாக கிடைக்கிறது இது கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட ஆர்டர் n டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இந்த கெழுக்கள் a1a2an ஆகியவை கான்ஸ்டண்ட்கள் dnydxna1dn 1ydxn 1any0 கடந்த வகுப்பில் மேலும் என்ன பார்த்தோம் என்றால் இந்த சமன்பாட்டை ஆபரேட்டர் வடிவத்தில் Dna1Dn 1a2Dn 2any0 என எழுதிக் கொள்ள முடியும் மேலும் பல்லுறுப்புக்கோவைகளில் சாதாரண அல்ஜீப்ரைக் ஆபரேஷன் செய்வது போல இந்த D ஆபரேட்டர்களிலும் செய்ய முடியும் என்று பார்த்தோம் எனவே இதை காரணிப்படுத்தி D 1D 2⋯y0 என எழுதலாம் இது ஆர்டர் n டெரிவேட்டிவ் கொண்டது என்றும் முந்தைய வகுப்பில் நிரூபித்தோம் இதில் வலது பக்கம் 0 ஆகும் ஏனெனில் ஹோமொஜெனஸ் சமன்பாட்டில் வலது பக்கம் எப்போதும் 0 மட்டுமே இருக்கும் ஆகவே இந்த D ஆபரேட்டர்களை சாதாரண பெருக்கல் விதிகள் செயல்படுத்துவது போல பயன்படுத்தி மேலே உள்ள வடிவத்தை பெற்றோம் இன்று முதலாவதாக ஒரு எளிய உதாரணமாக கீழே உள்ள ஆர்டர் 2 கொண்ட ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை கண்டுபிடிக்கலாம் இதில் a1 மற்றும் a2 ஆகியவை கான்ஸ்டண்ட்கள் வலது பக்கம் 0 ஆகும் இந்த லீனியர் சமன்பாட்டிலிருந்து எவ்வாறு காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் பெறலாம் முதலில் இதை ஆபரேட்டர் வடிவத்தில் சொல்ல வேண்டும் இந்த D2a1Da2y0 எனும் ஆபரேட்டர் வடிவ சமன்பாட்டில் இருந்து ஆக்ஸிலரி சமன்பாடு அல்லது சிறப்புச் சமன்பாட்டை எழுதிக் கொள்ளலாம் இந்த ஆபரேட்டர் வடிவ சமன்பாட்டில் D க்கு பதிலாக m என எழுதி ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக சிறப்புச் சமன்பாடு m2a1ma20 ஐ பெறுகிறோம் முதலில் இதன் மூலங்கள் பற்றி கருத்தில் கொள்ளலாம் அதில் முதலாவதாக சமமற்ற மூலங்கள் கொண்ட சமன்பாடுகளை பார்க்கலாம் அதாவது சிறப்புச் சமன்பாட்டின் இந்த மூலங்கள் ஒரு தடவைக்கு மேல் மீண்டும் மூலமாக வராது அதாவது இந்த மூலங்கள் 1 மற்றும் 2 என எடுத்துக் கொண்டால் அவை சமமற்றவையாக இருக்கும் ஆர்டர் 2 உள்ளதால் இதற்கு இரண்டு மூலங்கள் 1 மற்றும் 2 என கிடைக்கின்றன இவ்வாறு சமமற்ற மூலங்கள் எனக்கொண்டால் D2a1Da2y0 என்ற ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வு என்னவாக இருக்கும் என பார்க்கலாம் சமன்பாட்டின் மூலங்கள் 1 மற்றும் 2 என இருப்பதால் காரணிப்படுத்துதல் மூலமாக பின்வருமாறு மாற்றி எழுதிக் கொள்ள முடியும் ⟹D α1D 2y0 ⟹D 2D α1y0 முதலில் D α1D 2y0 என்பதை எடுத்துக் கொள்ளலாம் இப்போது y0 என்பதன் ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் y0 என்பதை பூர்த்தி செய்யும் y எனும் ஒரு தீர்வானது D α1D 2y0 என்பதையும் கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் எனவே நமது எண்ணம் y0 என்பதன் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பது ஆகும் அது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் D α1D 2y0 என்பதற்கும் தீர்வாக இருக்கும் அந்தத் தீர்வை எப்படி பெறுவது இது ஒரு ஆர்டர் 1 கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருப்பதால் எளிதாக தீர்வை கண்டுபிடிக்கலாம் dydx2y என மாற்றி எழுதிக் கொண்டு பின் வேரியபிள் செப்பரபிள் அதாவது செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் மூலம் dx ஐ இடம் மாற்றி இண்டக்ரேட் செய்யலாம் ⟹dydx2y⟹ye2x மீண்டும் D 2D α1y0 என்பதை எடுத்துக்கொண்டு இதே வேலையை செய்யலாம் அதனால் என்ன கிடைக்கும் y0 என்பதன் ஒரு தீர்வை மேலே சொன்னது போல கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு தீர்க்கும்போது y0⟹dydx1y⟹ye1x என கிடைக்கிறது எனவே yc1e1xc2e2x என்பது மேலே கிடைத்த இரண்டு தீர்வுகளையும் சேர்த்து கிடைக்கும் தீர்வாக இருக்கும் ஏனெனில் அந்த இரண்டு தீர்வுகளும் லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் இரண்டு லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் இருந்தால் அவற்றின் லீனியர் காம்பினேஷன் c1e1xc2e2x என்பதும் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் என்பதும் நமக்கு தெரியும் இந்த இடத்தில் ஆர்டர் 2 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனாக இருப்பதால் இரண்டு லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் கிடைக்கின்றன ஆகவே c1e1xc2e2x என்பது ஆர்டர் 2 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனாக இருக்கிறது இதனால் என்ன அறிந்துகொண்டோம் ஆர்டர் 2 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இருக்கும்போது அதனுடைய ஆக்ஸிலரி சமன்பாடு 1 மற்றும் 2 என இருக்கும்போது மேலே எழுதியது போல காரணிப்படுத்தி எழுதி c1e1xc2e2x என்ற தீர்வை பெறலாம் ஆனால் இது 1 மற்றும் 2 சமமற்ற மூலங்களாக இருக்கும் போது மட்டுமே சரியாக இருக்கும் ஏனெனில் அப்போது மட்டுமே e1x மற்றும் e2x ஆகியவை லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகளாக இருக்கும் 1 மற்றும் 2 சமமாக இருக்கும்போது லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகளை நாம் இவ்வாறு பெறுவது இல்லை அந்த சமயத்தில் ஜெனரல் சொல்யூஷனை அறிய வேறு ஒரு வழியில் செல்லவேண்டும் அதற்கு முன்னால் முதலில் சமமற்ற மூலங்கள் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை dnydxna1dn 1ydxn 1any0 என்ற ஆர்டர் n டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு பொதுமை படுத்திக்கொள்ளலாம் எனவே இந்த ஆர்டர் n டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஆக்ஸிலரி சமன்பாடு 12 3n என ஒன்றுக்கொன்று சமமற்ற n மூலங்கள் கொண்டிருக்கும்போது என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் இங்கும் மேலே சொன்னது போலவே ஆக்ஸிலரி சமன்பாடானது ஆபரேட்டர் வடிவ சமன்பாட்டில் D க்கு பதிலாக m என எழுதி ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக மாற்றுவதன் மூலம் கிடைக்கிறது எனவே ஆக்ஸிலரி சமன்பாடு mna1mn 1an0 க்கு ஒன்றுக்கொன்று சமமற்ற n மூலங்கள் இருக்கும்போது n லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் e1xe2xenx கிடைக்கின்றன இவற்றின் லீனியர் காம்பினேஷன் yc1e1xc2e2xcnenx என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனாக கிடைக்கிறது இவ்வாறு ஆர்டர் n டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு பொதுமை படுத்திக்கொள்ளலாம் அடுத்ததாக ஒரே மூலம் மீண்டும் மூலமாக வந்தால் அதாவது இரண்டு மூலங்கள் சமமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் மீண்டும் ஆர்டர் 2 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எடுத்துக்கொள்ளலாம் அதனை D αD αy0 என காரணிப்படுத்தி எழுதிக் கொள்ளலாம் இங்கு ஒரே மூலமான இரண்டு முறை வந்திருப்பதால் D α இரண்டு முறை எடுக்கப்பட்டு உள்ளது இப்போது நமது யுக்தி என்னவெனில் D αyz என எடுத்துக்கொள்ளுவோம் இதனை சமன்பாட்டில் மீண்டும் பிரதியிட D αz0 ஆகிறது எனவே முதலில் இந்த சமன்பாட்டை தீர்த்து zஐ கண்டுபிடிக்கலாம் பின் அதனை உபயோகப்படுத்தி D αyz என்பதிலிருந்து yஐ கண்டுபிடிக்கலாம் இங்கு D αz0 என்பதன் தீர்வாக zc1eαx கிடைக்கிறது எனவே D αyz மற்றும் zc1eαx ஆகவே இப்போது D αyc1eαx என்பதை தீர்த்து yஐ கண்டுபிடிக்கலாம் ஏனெனில் y என்பதே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய இறுதி தீர்வாகும் இது y ல் லீனியர் சமன்பாடு ஆகும் இண்டெக்ரேட்டிங் ஃபேக்டர் e αx ஆகும் இதற்கு முந்தைய வகுப்புகளில் இதுபோன்ற லீனியர் சமன்பாடுகளை தீர்ப்பது பற்றி விவாதித்து இருக்கிறோம் அதையே இங்கு உபயோகப்படுத்துகிறோம் எனவே ye αx∫c1eαxe αxdxc2 yc1xc2eαx இதனை இன்னும் பொதுமை படுத்தி ஒரு ஆர்டர் n சமன்பாட்டிற்கு என்பது r தடவை மூலங்களாக வந்தால் மேலே கூறிய அதே முறையில் சமன்பாட்டிற்கு தேவையான தீர்வை பின்வருமாறு அடையலாம் yc1xr 1c2xr 2creαx மூலங்கள் சமமான மற்றும் சமமற்ற மெய்யெண்களாக இருக்கும்போது என்ன செய்யலாம் என்று பார்த்தோம் அடுத்ததாக மூலங்கள் கற்பனையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் ஏற்கனவே செய்தது போல αiβ மற்றும்α iβ ஆகியவற்றை ஆக்ஸிலரி சமன்பாட்டின் இரண்டு மூலங்கள் என எடுத்துக்கொள்ளலாம் இவை இணை எண்களாகும் இங்கும் சமமற்ற மூலங்கள் இருப்பதால் முதல் கேஸில் சமமற்ற மூலங்கள் இருக்கும்போது செய்தது போலவே செய்யலாம் எனவே தீர்வை பின்வரும் வடிவில் எழுதலாம் yc1eαiβxc2eα iβx yc1eαxeiβxc2eαxe iβx ⟹yeαxc1eiβxc2e iβx yeαxc1cos βxisin βx c2cos βx isin βx yeαxc1c2cos βx isin βx yeαxc1cos βxc2sin βx அடுத்ததாக இதனை பொதுமைப் படுத்தலாம் αiβ மற்றும்α iβ ஆகிய இணைக்கலப்பெண்கள் சமன்பாட்டிற்கு r தடவை மூலங்களாக வந்தால் அப்போது தீர்வு என்னவாக இருக்கும் இப்போதும் மெய்யெண் மூலங்கள் இருக்கும்போது செய்ததையே மீண்டும் செய்யலாம் எனவே eαx ஐ பொதுவான டெர்மாக வெளியே எடுத்து கான்ஸ்டண்ட்க்கு பதிலாக பல்லுறுப்புக்கோவையாக எழுதி yeαxp1p2xprxr 1cos βx q1q2xqrxr 1sin βx என தீர்வை அடையலாம் இங்கு p மற்றும் q ஆகியவை ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் எனவே மெய்யெண் மூலங்கள் சமமாக மற்றும் சமமற்று இருக்கும்போது செய்ததையே மீண்டும் கலப்பெண்களுக்கும் செய்து தேவையான தீர்வை பெறுகிறோம் அடுத்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் பற்றி பார்த்த அனைத்தையும் சுருக்கமாக பார்க்கலாம் fDy0 என்ற கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு ஆக்ஸிலரி சமன்பாடு எழுதுகிறோம் இது ஆபரேட்டர் வடிவ சமன்பாட்டில் D க்கு பதிலாக m என எழுதி ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக பெறப்படுகிறது அதனுடைய மூலங்கள் 12n என ஒன்றுக்கொன்று சமமற்ற மூலங்களாக இருக்கும்போது என்ன செய்யலாம் என்று முதலாவது கேஸில் பார்க்கிறோம் அப்போது yc1e1xc2e2xcnenx என தீர்வு கிடைக்கிறது அதாவது n லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் e1xe2xenx ஆகியவற்றின் லீனியர் காம்பினேஷன் yc1e1xc2e2xcnenx என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனாக கிடைக்கிறது இரண்டாவதாக மூலங்கள் மெய்யெண்கள் ஆகவும் சமமாகவும் 12α34n என்றவாறு இருக்கும்போது என்ன செய்யலாம் என்று பார்த்தோம் அப்போது ஜெனரல் சொல்யூஷன் கீழ்கண்ட வடிவத்தில் கிடைக்கிறது

இதில் 12α என்ற சமமான மூலங்கள் காரணமாக eαx ன் கெழு c1 c2 கான்ஸ்டண்ட்கள் கொண்ட லீனியர் பல்லுறுப்புக்கோவையாக c1c2x கிடைக்கிறது எனவே yc1c2xeαxc3e3xcnenx என்பது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனாக கிடைக்கிறது மூன்றாவதாக இரண்டு மூலங்கள் கலப்பெண்களாகவும் மற்றவை சமமற்ற மெய்யெண்கள் ஆகவும் α±iβ34n என இருக்கும்போது என்ன செய்யலாம் என்று பார்த்தோம் இதில் முதல் இரண்டு மூலங்கள் αiβ மற்றும் α iβ ஆகியவை கலப்பெண்கள் அப்போது எது காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் அப்போது yeαxc1cos βx c2sin βx c3e3xcnenx என்பது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனாக கிடைக்கிறது நான்காவதாக சமமான கலப்பெண் மூலங்கள் மறு தடவை வரும்போது அதாவது α±iβα±iβ56n என இருக்கும்போது பின்வரும் ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது yeαxc1c2xcos βx c3c4xsin βx c5e5xcnenx இதுவே நாம் இதுவரை பார்த்ததின் சாராம்சம் முதலில் மூலங்கள் ஒன்றுக்கொன்று சமமற்ற மூலங்களாக இருக்கும்போது இரண்டாவதாக மூலங்கள் மெய்யெண்கள் ஆகவும் சமமாகவும் இருக்கும்போது என்ன தீர்வு என்று பார்த்தோம் மூன்றாவதாக இரண்டு மூலங்கள் கலப்பெண்களாகவும் மற்றவை சமமற்ற மெய்யெண்கள் ஆகவும் இருக்கும்போது c1cos βx c2sin βx என்பது தீர்வில் இருந்தது நான்காவதாக சமமான கலப்பெண் மூலங்கள் மறு தடவை வரும்போது c1 c2 கான்ஸ்டண்ட்களுக்கு பதிலாக c1c2x c3c4x ஆகியவை எடுத்துக்கொள்ளப்பட்டன இரண்டு எடுத்துக்காட்டுகளை விரைவாக செய்து பார்க்கலாம் முதலாவது எடுத்துக்காட்டாக d2ydx2 5dydx6y0 என்ற ஆர்டர் 2 டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை கண்டுபிடிப்போம் இது ஒரு ஆர்டர் 2 ஹோமொஜெனஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் முதலில் இதனை ஆபரேட்டர் வடிவத்திற்கு மாற்றி எழுதிக்கொள்ளலாம் எனவே D2 5D6y0 என கிடைக்கிறது இவ்வாறு ஆபரேட்டர் வடிவத்திற்கு மாற்றி எழுதிய பிறகு அதிலிருந்து கேரக்டரிஸ்டிக் சமன்பாடு அல்லது ஆக்ஸிலரி சமன்பாடு எனும் சிறப்புச் சமன்பாட்டை எழுதுகிறோம் இது D க்கு பதிலாக m என எழுதுவதால் m2 5m60 என பெறப்படுகிறது இது தீர்ப்பதற்கு மிகவும் எளிதான ஒரு சமன்பாடு ஆகும் எனவே m2 5m60 என்பதன் மூலங்களாக m23 கிடைக்கின்றன எனவே 2 மற்றும் 3 ஆக்ஸிலரி சமன்பாட்டின் மூலங்கள் இவை சமமற்ற மூலங்கள் எனவே ஜெனரல் சொல்யூஷன் c1e2x மற்றும் c2e3x ஆகியவற்றை கொண்டு இருக்கும் இவை கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யுமா செய்யாதா என்பதை எளிதாக சமன்பாட்டில் பிரதியிட்டு சரி பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே தேவையான தீர்வு yc1e2xc2e3x அடுத்து எடுத்துக்காட்டு 2 இந்த ஆர்டர் 4 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எடுக்கலாம் d4ydx4 2d3ydx35d2ydx2 8dydx4y0 இதனையும் ஆபரேட்டர் வடிவத்திற்கு மாற்றி எழுதிக்கொள்ளலாம் எனவே D4 2D35D2 8D4y0 என கிடைக்கிறது பின் ஆக்ஸிலரி சமன்பாடு எனும் சிறப்புச் சமன்பாட்டை எழுதுகிறோம் இது D க்கு பதிலாக m என எழுதுவதால் m4 2m35m2 8m4y0 என பெறப்படுகிறது இது ஆர்டர் 4 சமன்பாடு எனவே தீர்ப்பது கடினம் ஆனால் அதை தீர்த்துவிட்டால் 112i 2i ஆகிய இணைக் கலப்பெண்கள் மூலங்களாக கிடைக்கின்றன ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனான காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் yc1c2xexc3cos 2x c4sin 2x என கிடைக்கிறது இங்கு 1 என்பது இரண்டு தடவை மூலங்களாக வந்துள்ளது எனவே தீர்வில் c1c2xex என எடுத்துக்கொள்ளுகிறோம் இவ்வாறு ஆர்டர் 4 லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கான ஜெனரல் சொல்யூஷன் 4 ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்களுடன் கிடைக்கின்றது இறுதியாக இன்று நாம் பார்த்தவற்றின் சுருக்கமான சாராம்சத்தை பார்க்கலாம் இன்று fDy0 எனும் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வை கண்டுபிடிக்கும் முறைகள் பற்றி விவாதித்தோம் இங்கு fD என்பது டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்கள் கொண்டு எழுதப்படுகிறது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் எனப்படுகிறது இங்கு மிகவும் முக்கியமான பகுதி டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனிலிருந்து ஆக்ஸிலரி சமன்பாடு எழுதி பின் அதன் மூலங்களை கண்டுபிடிக்க வேண்டும் மூலங்கள் எந்த வகையைச் சேர்ந்தவை என்பதை பொறுத்து தீர்வு எழுதப்படுகிறது மூலங்கள் சமமான அல்லது சமமற்ற மெய்யெண்களாக சமமான அல்லது சமமற்ற கலப்பெண்களாக இருக்கலாம் அதற்கு ஏற்றவாறு தீர்வு அதாவது காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் எழுதப்படுகிறது அடுத்த வகுப்பில் கொடுக்கப்பட்ட நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் பர்டிகுலர் தீர்வை எப்படி கண்டுபிடிப்பது என பார்க்கலாம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் தீர்வு இரண்டையும் கூட்டுவதன் மூலம் நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை அடையலாம் இவையே இன்றைய வகுப்பு தயார்செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி